புரத தரவு வங்கியின் செயல் விளக்கம்முந்தைய உரைகளில் புரத தரவு வங்கி பல்வேறு அம்சங்களை பார்த்தோம் இந்த விளக்க உரையில் நாம் இந்த தரவு வங்கியில் விரவியுள்ள தகவல்களை பார்ப்போம் தற்போதைய புள்ளிவிவரங்கள் தேசிய மருத்துவ ஆய்வகம் அளவில் தொடங்கப்பட்டுள்ள பி பியின் வளர்ச்சி புரோட்டீன் தரவின் அரிய அம்சங்கள் மற்றும் வெளியீடுகள் ஆகியன பற்றி ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுடன் லைசோஸ்ய்ம் 2 LZM PDB குறியீடு பார்ப்போம் பி அல்லது புரத தரவு வங்கி கட்டமைப்புக்கான ரிசெர்ச் கோ லபோரட்டரி போர் ஸ்டர்ச்ட்டுரல் பயோ இன்போர்மடிக்ஸ் அல்லது ஆர் பி பராமரிக்கப்படுகிறது இந்த அமைப்பு அணு ஆயங்களின் அடிப்படையில் சேமிக்கப்படுகிறது ஒவ்வொரு கட்டமைப்புகளும் தனித்தனியாக பி பி ஐடி வழங்கப்படுகின்றன பி ஐடி 2 LZM அல்லது 1 a 4 y போன்ற ஒரு எண் மற்றும் 3 எண் எழுத்துக்களைக் கொண்டது பி பி பொதுமக்கள் இலவசமாக அணுகக்கூடியது பியை பற்றி பின்வரும் டெமோவில் அறிந்து கொள்வோம் முதலில் பி பி வலைத்தளத்திற்கு செல்லவும் அதற்கு url rcsb dot org க்குச் செல்லவும் அதில் உள்ள ரீசௌர்ஸ் பற்றி அறிய இடது பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு மெனு டேப் ஐ ம் கிளிக் செய்யலாம் அதில் உள்ள டெபாசிட் மெனு வில் ஆராச்சியாளர்கள் ஒவ்வொரு தகவலையும் சேர்த்து வைக்க உதவும் இந்த தகவல்கள் x ray கிரிஸ்டல்லோகிரபி அல்லதுNMR ஆல் பெறப்பட்ட பயோலொஜிக்கல் ஸ்ட்ரக்ட்க்ஷர் ஆகவோ இருக்கலாம் தேடல் சர்ச் டாப் கொடுக்கப்பட்ட படிக அமைப்பை அல்லது x ray கிரிஸ்டல் ஸ்ட்ரக்ட்க்ஷர்ஐ தேடுவதற்கான பயன்பாடுகளுக்கானது இந்த விசுவல்லைஸி டாப் 3 டி கட்டமைப்புகள் வரிசை அம்சங்கள் லிகாண்ட் உடனான தொடர்புகள்பார்க்க மென்பொருளை வழங்குகிறது அனலைஸ் டேப் இன் ஹவுஸ் செகியூன்வெண்ஸ் மற்றும் கட்டமைப்பு அலைன்மென்ட் டூல்ஸ் ஐ PDB புள்ளிவிவரங்கள் பக்கம் மற்றும் வெளிப்புற கருவிகள்உடன் இணைக்கிறது பதிவிறக்க டேப் பயனர்களை மொத்தமாக வைத்திருக்க கஸ்டோமைஸ் அல்லது தரவு பதிவிறக்க மற்றும் API ஐ தனிப்பயனாக்க அனுமதிக்கிறது கற்றல் டேப் பயனர்கள் PDB மற்றும் மூலக்கூறு பற்றிய உயிரியல் பற்றிய கல்வி ஆதாரங்களை அணுகலாம் இங்கே ஹெடர் டேப் பி பியில் கிடைக்கும் தரவுகளின் எண்ணிக்கையையும் டெபாசிட் செய்யப்பட்ட படிக கட்டமைப்புகளின் crystal structure எண்ணிக்கையையும் காணலாம் இப்போது பி பி தரவு தளத்தின் புள்ளிவிவரங்களை இங்கே காணலாம் இந்த புள்ளிவிபரங்கள் இரண்டு பகுதிகளாக பொருத்தப்பட்டுள்ளன ஒன்று விநியோகம் மற்றொன்று தகவல்களின் வளர்ச்சி இதனுடைய புள்ளி விபரங்கள் தற்போது தரவு வங்கிகளில் சேர்க்கப்பட்டுள்ளது அதன் தொகுப்பாக்கம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே புரதங்கள் நியூக்ளிக் அமிலங்கள் புரத நியூக்ளிக் அமிலங்களின் காம்ப்ளெக்ஸ் என பல பயோலொஜிக்கல் ஸ்ட்ரக்ட்க்ஷர்களை தருகிறது தகவல்கள் இன்னும் பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் எக்ஸ் ரே என் ஆர் அல்லது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி மற்றும் பிறவற்றின் சோதனை நுட்பம் என இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன மொத்தத்தில் பி யில் தற்போது சுமார் 136000 கட்டமைப்புகள் உள்ளன இன்னும் பிரிக்கப்பட்டு மூலக்கூறு எண்ணிக்கையிலோ அல்லது மூலக்கூறு எடையிலோ தரவைக் காணலாம் இந்த தரவு அனைத்தும் ஆய்வு மற்றும் மேலதிக ஆய்வுக்கு கிடைக்கிறது PDB உள்ளடக்க வளர்ச்சியால் புள்ளிவிவரங்களையும் தருகிறது தரவுத் தளம் எவ்வாறு வளர்ந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது 1976 முதல் ஒவ்வொரு ஆண்டும் புள்ளிவிவரங்கள் வைக்கப்பட்டுள்ளன இங்கே புள்ளிவிவரங்களைப் பார்ப்போம் பதிவுகள் 1976 முதல் தொடங்குகின்றன PDB இல் தரவு டெபாசிட் செய்யப்படுவதை நீங்கள் காணலாம் இவை பல ஆண்டுகளாக வளர்ந்து தற்போது இந்த வளர்ச்சியை எட்டி உள்ளது இப்போது ஒரு எடுத்துக்காட்டுடன் சொல்லலாம் இப்போது நாம் தேடல் பட்டியில் சர்ச் டாப் 2 LZM ஐ தட்டச்சு செய்கிறோம் பின்Enter ஐ அழுத்தவும் நாங்கள் எந்த PDB ஐடியையும் தட்டச்சு செய்யும் போது வலைத்தளம் கட்டமைப்பின் சுருக்கமான பக்கக் காட்சியை அளிக்கிறது இங்கே கட்டமைப்பின் நிலையான பார்வை தலைப்பு மற்றும் சோதனை நுட்பம் மற்றும் புரத அமைப்பு தொடர்பான அடிப்படை தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே உதாரணமாக ஹைட்ரோலேஸ் என்ஸ்யிம் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகிறது எந்த சோதனை முறை கட்டமைப்பைப் பெற பயன்படுத்தப்பட்டது எக்ஸ் ரே டைபிப்பிராக்ஷன் மற்றும் ரெசொலூஷன் 1 7 ஆங்ஸ்ட்ரோம்கள் 1 ஆகியவை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகளின் குறிப்பையும் PDB வழங்குகிறது இன்னும் இது தொடர்பான தகவல்கள் உள்ளன அதில் மேக்ரோ மாலி க்குயில்கட்டமைப்பில் எங்களிடம் உள்ளது T4 LYSOZYME என்று 1 என்டிடி மட்டுமே இது சங்கிலி A என அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் இது 164 அமினோஅமில கூறுகளைக் கொண்டுள்ளது இன்னும் இது தொடர்பான பீச்சர் வியூ இங்கே காணலாம் இந்த தகவல்களை மற்றவர்களுடன் பப்மிட் மற்றும் யூனிபிரோட் போன்ற தரவு தளங்களுடன் இணைக்கலாம் மற்றும் நீங்கள் ராமச்சந்திரன் பிளாட்டையும் காணலாம் 3D கட்டமைப்பைக் காண நீங்கள் முன்னேறுவீர்கள் இங்கே 3D கட்டமைப்பையும் காணலாம் அல்லது நீங்கள் சென்று கட்டமைப்பை பதிவிறக்கம் செய்து a10 பை மோலைக் காணலாம் எனவே பி பி வலைத்தளத்திலேயே நீங்கள் என்ஜிஎல் வியூவர் கட்டமைப்பைக் காணலாம் பல காட்சிகளை இழுத்துப் பார்க்கவும் உங்களால் முடியும் அடுத்து அனோடேஷன் செல்வோம் இந்த நுழைவுக்கு SCOP CATH P FAM மற்றும் மரபணு தயாரிப்பு ஆகியவற்றிலிருந்து சிறுகுறிப்புகள் அல்லது அனோடேஷன் உள்ளன எனவே SCOP மற்றும் CATH ஆகியவை புரத வகுப்பைப் பற்றி ஒரு தெளிவை அளித்தன இது 2 LZM க்கு சொந்தமானது மற்றும் P FAM உடன் அதன் தொடர்பு ஆகியன பற்றி உள்ளது அந்த சீக்குவென்ஸ் டேப் ஸ்ட்ரக்ச்சர் மற்றும் சீக்குவென்ஸ் கிளஸ்ட்டர் ஸ்ட்ரக்ச்சர் சிமிலாரிட்டியில் உள்ள சீக்குவென்ஸ் ஆகியன பற்றி உள்ளது எனவே PDB இல் 2 LZM உடன் பொருந்தக்கூடிய அனைத்து கட்டமைப்பு ரீதியாக ஒத்த என்டிடி ஐ இங்கே காணலாம் ஸ்ட்ரக்ச்சர் சிமிலாரிட்டி J FAT CAT வழிமுறை அலகரித்ம் பயன்படுத்தி செய்யப்படுகிறது நீங்கள் இங்கே மற்ற வழிமுறைகளையும் தேர்வு செய்யலாம் சோதனை டேப் கீழ் நீங்கள் சோதனையைப் பற்றி மேலும் பல மெட்டாடேட்டாவைக் காணலாம் எக்ஸ் ரே டிஃப்ராஃப்ரக்ஷன் பரிசோதனை கிரிஸ்டல் ஸ்பேஸ் குரூப் பிற ஆர் எஸ் விலகல்கள் மற்றும் மென்பொருள் ஆகியவற்றை இங்கே காணலாம் லிட்டரேச்சர் டேப் பப்மெட்லிருந்து அனைத்து சைடேசன்களையும் இந்த பிடிபி ஐடி கான முதன்மையான சை டேசன்களையும் வரிசைப்படுத்துகிறது இப்போது PDB பைலை எப்படிப் பார்ப்பது இந்த காட்சி கோப்பை இங்கே கிளிக் செய்தால் நீங்கள் PDB கோப்பைக் காணலாம் இங்கே ஹெடெர் டேப் தகவல் உள்ளது இது தலைப்பு டெபாசிட் செய்யப்பட்ட தேதியை அளிக்கிறது இது கூட்டு விவரங்களையும் தருகிறது நாம் கீழே உருட்டும்போது நிறைய தகவல்களைக் காண்போம் இங்கே நாம் ஆட்டம் கோ ஆர்டினேட்டஸ் காணலாம் இவைதான் பி பி கோப்பின் மிக முக்கியமான பகுதி இவை அணு ஆயத்தொலைவுகள் இவை x y மற்றும் z ஆயத்தொகுப்புகள் இது அக்குப்பணசி மற்றும் இது ஒரு பி காரணி நெடுவரிசை இங்கே நாம் அணு எண்ணின் அன்னோடஷன் காணலாம் இது அணு பெயர் இது ஒரு ரெசிடுயு சங்கிலி மற்றும் இது ரெசிடுயு எண் நீங்கள் PDB கோப்பைப் பதிவிறக்க விரும்பினால் நீங்கள் இங்கே கிளிக் செய்து கோப்பை ஒரு உரையாக அல்லது எழுத்து வடிவில் dot GZ file ஆக பதிவிறக்கலாம்